சில காலத்திற்கு முன்பு நான் கூட்டு சொற்களின் விஷயத்தில் வார்த்தைகள் புதிய சொற்களை எவ்வாறு பெறவேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் இங்கே நாம் சிக்கலான வார்த்தைகளில் கவனம் செலுத்த போகிறோம் இது ஒரு சிக்கலான சொல் இந்த டெரிவேஷனல் இன்பிளெக்க்ஷனல் மோர்பீம் அல்லது டெரிவேஷனல் இன்பிளெக்க்ஷனல் நிலை அது மட்டுமே இணைப்புகள் தொடர்பானது இலவச மோர்ஃபிம்கள் எப்படியும் இலவசம் என்பதால் வகைப்பாடு அல்லது இன்பிளெக்க்ஷனல் என்ற பிரிவில் இலவச மோர்ஃபிம்களை நாங்கள் கருதவில்லை இது முக்கியமாக இணைப்புகளுடன் தொடர்புடையது சொல்லின் வடிவம் மாறுகிறதா சொல்லின் பொருள் மாறுகிறதா அல்லது சொல்லின் ஒலி மாறுகிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது சொல் மாற்றங்களின் பொருள் அல்லது வார்த்தையின் ஒலி மாற்றங்கள் அது இருக்கும் வழித்தோன்றல் டெரிவேஷனல் derivational பிரிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் மாறாக அது ஒரு கடந்த காலம் அல்லது ஒரு பன்மை மார்க்கர் ஆகிறது பின்னர் அது இன்பிளெக்க்ஷனல் மோர்ஃபிம் கருதப்பட போகிறது இரண்டு உதாரணங்களைக் கூறுவேன் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் போன்ற ஒரு மிக எளிதான வார்த்தை என்று எடுத்துக் கொள்வோம் இந்த இரண்டு சொற்களில் எத்தனை மோர்ஃபிம்கள் உள்ளன என்பதையும் கட்டுண்ட மோர்ஃபிம்கள் அல்லது இணைப்புகள் ஒரே வகையினரா அல்லது வேறு வகையினரா என்பதையும் அவை இரண்டும் அல்லது அனைத்தும் டெரிவேஷனல் அல்லது அனைத்தும் இன்பிளெக்க்ஷனல் அல்லது அவற்றில் சில சில டெரிவேஷனல் அவற்றில் சில இன்பிளெக்க்ஷனல் உள்ளன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்போது எத்தனை மோர்ப்பிகள் உள்ளன என்று தெரிந்து கொள்வோம் நாம் கற்று இது இலவச மோர்பீம் பின்னர் நாம் er வேண்டும் இது கட்டப்பட்ட மோர்பீம் உள்ளது இங்கேயும் இலவச மோர்பீம் மற்றும் es இது கட்டுண்ட மோர்பீம் கற்பிக்க எனவே நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம் இந்த கட்டுண்ட மோர்பீம் அல்லது இணைப்புகளை அவை இயற்கையால் பெறப்பட்டவையா அல்லது இயற்கையால் ஊடுருவக்கூடியவையா என்பதை இணைக்கிறதா என்பதை நாம் சரிபார்க்கப் போகிறோம் நான் என்ன சொன்னேன் வகை முழுவதுமாக மாறினால் அது ஒரு வழித்தோன்றல் மார்பீமாக கருதப்படும் இலக்கண வகை வினைச்சொல் என்பது பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் என்பது வினைச்சொல் பெயர்ச்சொல் என்பது பெயரடை பெயரடை என்பது வினைச்சொல் மற்றும் பல மாற்றம் நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் அதாவது ஒரு புதிய சொல் அல்லது ஒரு புதிய வகையின் பொருள் தருவிக்கப்பட்டிருக்கிறது அது வகைக்கெழுவாக இருக்கும் போது அது ஒரு டெரிவேஷனல் மோர்பீம் என்று வெளிப்படையாக கருதப்படலாம் ஆனால் இலக்கணப்பிரிவு மாறாவிட்டால் இந்த மோர்பிம் என்பது பழைய விஷயத்தின் நீட்சியே ஆனால் பொருள் சிறிது மாறுகிறது ஒரு வேளை பதட்டமான மாற்றங்கள் அல்லது எண் குறிக்கும் மாற்றங்கள் எனவே அந்த வழக்கில் அது ஒரு இன்பிளெக்க்ஷனல் கருதப்படுகிறது போகிறது இந்த வரையறையுடன் அது என்னவாக இருக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் ஆசிரியர் என்று சொல்லும் போது முதலில் கற்பிக்க ஒரு வினைச்சொல் சரியான அது வினைச்சொல் என்றால் முதல் சொல்லை முயற்சி செய்வோம் பாடம் என்பது வினைச்சொல் அது ஆசிரியராக்கும் போது அது பெயர்ச்சொல் ஆகிவிடுகிறது எனவே இது ஒரு வினைச்சொல் மற்றும் இது ஒரு பெயர்ச்சொல் ஆகும் வினைச்சொல் பெயரெச்சொல்லாக மாறும்போது இந்த er என்பது என்ன வகை ஒரு மோர்பீம் டெரிவேஷன் மோர்பிம் எனினும் நாம் வேண்டும் என்று மற்றொரு உதாரணம் என்று ஒரு வினை என கற்பிக்கப்படுகிறது அது கற்பிக்கிறது போது அது இன்னும் ஒரு வினைச்சொல் உள்ளது இலக்கணப் பிரிவில் எந்த மாற்றமும் இல்லை எனவே என்ன நடந்தது இது கற்பித்தல் என்ற வினைச்சொல்லின் வடிவத்தை இப்போது வெளிப்படுத்தியுள்ளது இந்த மோர்பிம் இன்ஃப்ளெக்ஷன் தன்மை காரணமாக நாம் அதை இன்ஃப்ளெக்ஷனல் மோர்பிம் என்று அழைக்க போகிறோம் நான் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் எனவே நீங்கள் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் வேண்டும் இரண்டு நேர்வுகளிலும் வேர்ச்சொல் கற்பிக்கப்படுகிறது முதல் சொல்லில் ஒரு வினைச்சொல் என்று கற்பிக்கவும் அதனால் இலக்கண வகை மாறுகிறது இலக்கண வகையின் காரணமாக er மோர்பீம் என்பது ஒரு டெரிவேஷனல் மோர்பீம் எனப்படுகிறது மேலும் கற்பிக்கும் போது வினைச்சொல் வேறு வினைக்கு மாறிச் செல்லும் அது ஒரு இன்பிளெக்க்ஷனல் அல்லது இன்பிளெக்டிங் மார்க்கர் சேர்க்கப்பட்டுள்ளது என்று தான் es உள்ளது எனவே முதல் நபர் ஒருமை அதை நான் கற்பிக்க வேண்டும் மற்றும் ஒரு மூன்றாவது நபர் ஒருமை அது அவர் போதிக்கிறது ஆனால் அது இன்னும் ஒரு வினைச்சொல் உள்ளது அது வடிவத்தை மட்டுமே மாற்றுகிறது இது ஒரு கூடுதல் மோர்பீம் போன்றது அந்த அர்த்தத்தில் பொருள் கடுமையாக மாறுவதில்லை இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது ஆசிரியருக்குக் கற்றுக்கொடுங்கள் er ஒரு டெரிவேஷனல் மோர்பீம் கற்பிக்க es ஒரு இன்பிளெக்க்ஷனல் மோர்பீம் உள்ளது இது ஒரு எளிய விஷயம் ஆனால் அது எப்போதும் தெளிவாக இல்லை சில சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திக்கலாம் இது ஒரு சிறிய தந்திரமான அது morpheme உண்மையான இயல்பு என்ன அது டெரிவேஷனல் அல்லது அது இன்பிளெக்க்ஷனல் என்பதை அடையாளம் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் கொடுக்க போன்ற ஏதாவது முதலில் அந்த மோர்பீமை எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்ன கொடுக்க கொடுக்க வேர் வார்த்தை என்ன வேர்ச்சொல் giv மற்றும் ரூட் வார்த்தை giv பிளஸ் கொடுக்க ed ஒன்றாக அது கொடுக்கப்பட்ட முடிவுகள் Gave இது ஒழுங்கற்ற வடிவம் கடந்த கால குறியிடுனரை அல்லது கடந்த கால பதட்டமான மார்ப்பீமை அடையாளம் காண்பது வேர் சொல்லின் வடிவத்தை முற்றிலும் மாற்றிவிட்டது இந்த வழக்கில் கொடுக்க அது மிகவும் வித்தியாசமாக தெரிகிறது என்றாலும் இது முதன்மையாக ஒரு இன்பிளெக்க்ஷனல் மோர்பீம் உள்ளது அது வார்த்தை சொந்தமானது என்று இலக்கண வகை மிகவும் செய்ய முடியாது ஏனெனில் எனவே அது மாற்றவில்லை என்றால் அது நிச்சயமாக இன்பிளெக்க்ஷனல் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் முன்னொட்டுகள் டெரிவேஷனல் இங்கே ஒரு சிறிய உதாரணத்தை தருகிறேன் மீண்டும் தோன்றவோ மீண்டும் சோதிக்கும் பொறுமையற்றதாகவோ நலமில்லாததாகவோ வேண்டப்படாததாகவோ அல்லது வேண்டாததாகவோ ஒரு சொல்லை பற்றி நாம் சிந்திப்போம் இந்த வார்த்தைகளை கொண்டு முயற்சிப்போம் என்ன மார்பிம்கள் அல்லது என்ன இணைப்புகள் மற்றும் எந்த வகையான இணைப்புகள் அல்லது எந்த வகையான மார்பிம்கள் முன்னொட்டுகள் எந்த வகையான மார்பிம்கள் பின்னொட்டுகள் என்பதை கண்டுபிடிப்போம் முதல் சொல் மீண்டும் தோன்றும் போது ஒரு முன்னொட்டு உள்ளது அந்த முன்னொட்டு என்ன முன்னொட்டு மீண்டும் உள்ளது முன்னொட்டுகள் பொதுவாக அல்லது கிட்டத்தட்ட எல்லா நேர்வுகளிலும் அவை வகையவை ஏனெனில் அவை வகையை மாற்றவில்லை என்றாலும் அவை அர்த்தத்தை மாற்றுகின்றன எனவே தோன்றி மீண்டும் தோன்றுதல் என்பது மீண்டும் மீண்டும் வேலை செய்தல் என்பதாகும் பொருள் கணிசமாக மாறுகிறது எனவே re என்பது ஒரு டெரிவேஷனல் மோர்பீம் என்று கருதப்படுகிறது வகை மாற்றம் இல்லை ஆனால் அது இன்பிளெக்க்ஷனல் பிரிவு கொஞ்சம் சாம்பல் நிறமானது அதை தான் நான் சொல்கிறேன் இது வகையை மாற்றுகிறதா இல்லையா அது அர்த்தத்தை மாற்றுகிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது ஒரு சிறிய தந்திரமான நிகழ்வாக நீங்கள் காணலாம் ஆனால் இவை இரண்டும் நீங்கள் அதை ஆராய வேண்டிய களங்கள் வகை மாற்றம் பொருள் மாற்றம் லேபர்சனின் அடையாள பாணி வகை மாற்றம் வழித்தோன்றல் எந்த வகை மாற்றமும் ஊக்கமளிக்காது இதேபோல் கணிசமான பொருள் மாற்றம் வகைக்கெழு எந்த கணிசமான பொருள் மாற்றம் இன்பிளெக்க்ஷனல் இருக்க போகிறது நீங்கள் அதை குழப்பமான காணலாம் ஆனால் நீங்கள் எப்போதும் இந்த நீங்கள் டெரிவேஷனல் மற்றும் இன்பிளெக்க்ஷனல் மோர்பீம் அல்லது இணைப்புகள் புரிந்து கொள்ள முயற்சி போது இந்த அடிப்படை பிரிவு தந்திரோபாயங்கள் என்று மனதில் வைத்து கொள்ள முடியும் எனவே மீண்டும் தோன்றும் வேர்ச்சொல் தோன்றும் re என்பது ஒரு டெரிவேஷனல் மோர்பீம் பின்னர் நீங்கள் மறுசோதனை செய்யவும் சோதனை வினை மறுசோதனை என்பது வினைச்சொல் இது வகையை மாற்றாது ஆயினும் re ஒரு வழித்தோன்றல் மார்பிமாக இருக்கும் ஏனெனில் இது மூல வார்த்தையின் பொருளை கணிசமாக மாற்றுகிறது இதேபோல் பொறுமையற்ற நிலையில் நோயாளி என்பது மூல சொல் மற்றும் im என்பது முன்னொட்டாக இருக்கும் இது ஒரு வழித்தோன்றல் மார்பிம் ஏனென்றால் அது அர்த்தத்தை எதிர்மாறாக மாற்றுகிறது உடல்நலக்குறைவுக்கும் இதே நிலைதான் நல்லது என்பது ஒரு பெயரடை உடல்நிலை சரியில்லாதது ஒரு பெயரடை எந்தவொரு வகை மாற்றமும் இல்லை ஆனாலும் மார்பிம் un ஒரு வழித்தோன்றல் மார்பிமாக கருதப்படும் ஏனெனில் பொருள் கணிசமாக மாறுகிறது பின்னர் வேண்டாத ஒரு வார்த்தை உள்ளது எத்தனை மோர்ப்பிம்கள் உள்ளன என்பதை உங்களால் அடையாளம் காண முடியுமா உண்மையில் மூன்று மோர்ப்பிகள் உள்ளன Un என்பது ஒரு முன்னொட்டு கோரல் என்பது ரூட் வார்த்தை மற்றும் ed என்பது பின்னொட்டு எனவே நாம் தொடங்க எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் வேர் சொல்லின் இயல்பு என்ன பொதுவாக ஒரு வினைச்சொல் என்று கருதப்படுகிறது அவர்களின் ஆலோசனையை கேட்டேன் ஆனால் நீங்கள் கூறுவது அது ஒரு அடைமொழியாகவும் பயன்படுத்தப்படலாம் நாம் ஒரு பெயரடையாகவும் வினைச்சொல் என்றும் வேண்டாதது என்றும் ஒரு பெயரெதி எனவும் அழைக்க போகிறோம் என்று கருதுகிறேன் எனவே முதலில் கோரல் என்பது வினைச்சொல் வேண்டப்படும் போது அது வேண்டப்படும் அது வேண்டப்படும் போது வினைச்சொல் இங்கு ஒரு பெயரெதிவாக மாறுகிறது அது ஏன் ஒரு அடைமொழி ஏனென்றால் நாம் ஒரு un சேர்க்கிறோம் ஒரு வினைச்சொல்லில் un மார்பீமை சேர்க்க முடியாது இந்த நிகழ்வில் கோரப்படுகிறது எனவே முதல் படி என்ன முதல் படி வேர்ச்சொல்லை அடையாளம் அதன் வடிவம் என்ன இலக்கண வகை என்ன இது வினைச்சொல் பின்னர் கோரல் இருந்து ed சேர்க்கப்பட்டுள்ளது எனவே கோரிக்கை என்ன கோரப்படுகிறது ஒன்று வினைச்சரிவாக இருக்கலாம் அல்லது ஒரு பெயரடையாக இருக்கலாம் இந்த நிலையில் நான் அதை ஒரு அடைமொழியாக கருதுகிறேன் எனவே வினைச்சொல்லிலிருந்து பெயரெடு என்ற பெயரெச்சரிதத்திற்கு மாறுவது ed என்பது ஒரு டெரிவேஷனல் மோர்பீம் அப்படியானால் மூன்றாவது படி என்ன மூன்றாவது படி un ஐ சேர்த்தல் ஆகும் எனவே கோரப்பட்ட இருந்து அது கோரப்படாத மாறியது இங்கே வகை மாறாது அது இன்னும் ஒரு அடைமொழியாக உள்ளது எனவே என்ன மாறுகிறது பொருள் ஒரு கணிசமான அல்லது கடுமையான மாற்றம் உள்ளது அதனால் தான் நாம் மீண்டும் அதை ஒரு டெரிவேஷனல் மோர்பீம் என்று அழைக்க போகிறோம் ஆனால் நான் வெறுமனே கோரி இருந்தால் ed ஒரு இன்பிளெக்க்ஷனல் மோர்பீம் கருதப்படுகிறது நாம் ஒரு வினைச்சொல்லாக வேண்டுகோள் தொடங்கி ஒரு வினைச்சொல்லையும் கேட்டால் எனவே அந்த வழக்கில் ed என்பது வினையிலிருந்து வினைச்சொல் வழக்கு வரை ed என்பது வினைச்சொல்லாக இருக்கும் நான் என்ன பேசிக்கொண்டிருந்தேன் வெறும் வார்த்தை பார்த்து மூலம் சில நேரங்களில் அது கடினம் சில நேரங்களில் அது ஒரு டெரிவேஷனல் அல்லது இன்பிளெக்க்ஷனல் என்று கருதுகிறதா என்று கண்டுபிடிப்பது தந்திரமான விகாரமான அல்லது குழப்பமானது அதனால் தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் சில நேரங்களில் அது புரிந்து கொள்வதில் சிக்கலை உருவாக்குகிறது இது வகைக்கெழு மற்றும் இன்ஃப்ளேக்சன் ஸ்மோரிகளை அடையாளம் காணுகிறது நீங்கள் என் ஆலோசனை உங்கள் முதல் மொழி அதை முயற்சி இருக்க வேண்டும் அது உங்கள் மொழியில் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை கண்டறியவும் உங்களுக்கு டெரிவேஷனல் மோர்பீம் இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களுக்கு இன்ஃப்ளெக்ஷன் மோர்ஃபிம்கள் இருந்தாலும் இல்லை ஆங்கிலத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அல்லது வேறு ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா உங்கள் சொந்த மொழிக்காக அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த தகவலுடன் நான் இங்கே பின்னொட்டு சில உதாரணங்கள் தருகிறேன் பல்வேறு வகையான பின்னொட்டுகள் உள்ளன ஒன்று முகவினை பின்னொட்டு மற்றும் வாய்ச்சொல் பின்னொட்டு என்றும் ஒன்று உண்டு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு er ஐ சேர்க்கும் போது இது ஒரு முகடு பின்னொட்டாக கருதப்படுகிறது அதன் அர்த்தம் என்ன அதாவது இந்த குறிப்பிட்ட சொற்றொடர் முகவராக வேலை செய்கிறது நான் எழுத்தாளர் என்று சொல்லும் போது அதாவது யார் எழுதுகிறார்கள் எழுத்தாளனின் முகவராகவோ அல்லது முகவராகவோ எழுத்தாளனுடன் சேர்ந்து அதே போல் கொலையாளியாகவும் இருக்கிறார் எனவே கொலைக்கான முகவர் நிலை கொலையாளி உள்ளது அதனால் தான் er என்பது ஒரு முகடு பின்னொட்டு இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் மற்ற மொழிகளுக்கும் பயன்படுத்தலாம் வாசகர் என்று சொல்லலாம் நான் வாசகர் என்று போது அதாவது முகவர் பின்னொட்டு er வாசகர் ஒரு முகவர் செய்கிறது நான் அப்படி ஒரு முறை சொன்னால் ஒரு வாசகர் படிக்கிறார் எனவே வாசகர் இங்கே ஒரு முகவர் இதே போன்ற விஷயம் தான் வாக்கர் என்று சொல்லலாம் அல்லது நீங்கள் ஒரு பாட்டில் திறப்பான் என்று சொல்லலாம் ஒரு பாட்டில் திறப்பான் அடிப்படையில் ஒரு கருவியாக கருதப்படுகிறது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவை மனித பொருள்கள் அல்லாதவை பொதுவாக அவர்கள் முகடு வாசிப்பு இல்லை இரண்டு உதாரணங்களை கூறுவேன் எனவே அதை பற்றி யோசிக்க ஜான் பூட்டை திறந்து சாவி பூட்டை திறந்தான் ஜான் ஒரு தொடக்க வீரர் திறவுகோல் ஒரு தொடக்க உள்ளது ஆனால் ஜான் மற்றும் முக்கிய இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது நீங்கள் அதை பற்றி யோசிக்க முடியுமா நீங்கள் ஜான் பூட்டு திறந்து என்று சொல்ல போது அதாவது ஜான் முகவர் உள்ளது ஜான் விரும்பினால் அவர் அதை திறக்க அல்லது திறக்கமால் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சாவி பூட்டை திறந்தது என்று சொல்லும் போது விசை பொதுவாக முகவராக இருக்காது சாவியை நான் பூட்டை திறக்க விரும்பவில்லை என்று சொல்ல முடியாது இல்லை அது ஒரு முக்கிய சாத்தியம் இல்லை அது ஒரு மனித அல்ல ஏனெனில் விருப்ப பாடம் இல்லை மாறாக அது ஒரு கருவியாகவே கருதப்படும் பூட்டை திறக்க ஜான் சாவியை பயன்படுத்தியவர் என்று நீங்கள் கூறலாம் அதாவது ஜானுக்கு முகவராக இருக்கிறார் ஆனால் சாவியை சாவி பூட்டை திறக்க ஜானை பயன்படுத்தியது என்று சொல்ல முடியாது இல்லை சாவிக்கு அந்த சக்தி அல்லது நீங்கள் உண்மையில் ஒரு அறிவியல் புனைகதை அல்லது சில கற்பனை உலக பற்றி பேசுகிறீர்கள் வரை அந்த திறன் இல்லை எனவே er பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது ஒரு வகையான முகவர் வாசிப்பு கொடுக்கிறது மற்றும் முதன்மையாக அது மனித முகவர் தொடர்பான இதே போன்ற வேறு வார்த்தைகளை பற்றி யோசி பிறகு ஒரு சொல் பின்னொட்டு என்று ஒன்று இருக்கிறது அது முடியும் ஒரு பின்னொட்டாக பொதுவாக வினைச்செயல்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது இறுதியில் அது ஒரு பெயரடையாக ஆக்குகிறது பள்ளி ஒரு நடைக்கு தொலைவில் உள்ளது என்று நீங்கள் சொல்லும் போது நடை என்பது வினைச்சொல்லுடன் தொடங்கும் அதாவது நீங்கள் நடக்க முடியும் நீங்கள் நடக்க முடியும் என்று சொல்லும் போது தூரம் நடக்கக்கூடியது அதாவது நீங்கள் நடக்க முடியும் குச்சி உடைக்கக்கூடியது அதாவது நீங்கள் குச்சி உடைக்க முடியும் கையெழுத்து படிக்க கூடியதே என்று நீங்கள் சொல்லும் போது அதாவது நீங்கள் கையெழுத்து படிக்க முடியும் எனவே படிக்க நடக்க உடைக்க இந்த வினைச்சொல்லாக மற்றும் அவர்கள் able பின்னொட்டு எடுத்து இறுதியில் அவர்கள் அடைமொழிகள் ஆக இது ஒரு வித்தியாசமான உதாரணம் வகைக்கெழு அல்லது இன்ஃப்ளெக்ஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது வகைக்கெழு மோர்பீம் ஆக இருக்க வேண்டும் பின்னர் மற்ற பின்னொட்டு ion ஆகும் எனவே ion வினைச்சொல்லுடன் தொடர்புபெறுகிறது உறவு என்று சொல்லும் போது உறவு என்பது ஒரு சொல் உறவு அதாவது வினைச்சொல் என்று தொடங்கும் பிறகு நீங்கள் டிக்டேஷன் வேண்டும் டிக்டேசத்தின் வேர்ச்சொல் என்ன வேர்ச்சொல் டிக்டேட் இது ஒரு வினைச்சொல் எனவே able பின்னொட்டு மற்றும் -ion பின்னொட்டு ஆகியவை பொதுவாக வினைச்சொல் பின்னொட்டுகளாகும் er பின்னொட்டு பொதுவாக ஒரு முகடு பின்னொட்டு ஆகும் இது முதன்மையாக ஒரு மனித முகவரை எடுக்கும் முதன்மையாக மீண்டும் எப்போதும் இல்லை பின்னொட்டுகளை பயன்படுத்தும் போது எத்தகைய மாற்றங்களை காண்பீர்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் மொழி கட்டமைப்பை ஆய்வு போது நாம் மூன்று மட்டங்களில் அதை படிக்க நாம் போனோலாஜிகல் நிலை சினாக்டிக் நிலை மற்றும் மோர்பாலஜிகல் நிலை ஆய்வு இந்த வழக்கில் நாம் வகைப்படுத்த போகிறோம் நாம் மூன்று வெவ்வேறு மாற்றங்கள் அதை வைக்க போகிறோம் போனோலாஜிகல் நிலை வகைப்படுத்தல் நிலை மற்றும் சொற்பொருள் நிலை எனவே நீங்கள் முடியும் நடக்க நடக்கக்கூடிய படிக்க படிக்கக்கூடிய என்று சொல்லும் போது என்ன வகையான போனோலாஜிகல் மாற்றங்கள் நடக்கும் நீங்கள் முதன்மையாக மூன்று கூடுதல் போனீம் சேர்க்கிறீர்கள் a ba மற்றும் la உடைக்கக்கூடிய படிக்கக்கூடிய நடக்கக்கூடிய நீங்கள் ஒரு வினைச்சொல் able சேர்க்க முயற்சி போதெல்லாம் ஒருவேளை எனக்கு தெரியாது நாம் பின்னர் வேறு சில வார்த்தைகள் பற்றி யோசிக்க வேண்டும் சாப்பிட நீங்கள் இந்த சாப்பிடக்கூடிய என்று சொல்ல போது அதாவது மற்றொரு சொல் உண்ணக்கூடியது ஆனால் உண்ணக்கூடியது வேறு இது ஒரு விளக்கத்தின் நல்ல உதாரணம் இரண்டு வார்த்தைகளை பற்றி சிந்தியுங்கள் ஒன்று உண்ணக்கூடியது மற்றொன்று உண்ணக்கூடியது சாப்பிடக்கூடிய எத்தனை மோர்ப்பிம்கள் உள்ளன சாப்பிட மற்றும் able இரண்டு மோர்ப்பிம்கள் உள்ளது ஆனால் நீங்கள் சமையல் என்று சொல்லும் போது நீங்கள் edi மற்றும் ble சொல்ல முடியாது என்று வேலை இல்லை உண்ணக்கூடிய சொல் ஒரு மோர்பீம் கொண்ட ஒரு எளிய சொல் ஆனால் உண்ணக்கூடியது என்பது இரண்டு மோர்ப்பிம்கள் கொண்ட ஒரு சிக்கலான சொல் சாப்பிடுவதிலிருந்து சாப்பிடக்கூடிய வேலையிலிருந்து வேலை வரை உடைக்கக்கூடிய முதல் உடைக்கக்கூடியது நீங்கள் கூடுதல் மோர்பிம்களை சேர்க்கிறீர்கள் என்பதால் ஒரு போனோலாஜிகல் மாற்றம் உள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க வகை மாற்றம் உள்ளது மற்றும் இந்த வகை மாற்றம் என்ன வழியில் நடக்கிறது வினை சொல்லிலிருந்து பெயரெதி பெயரெச்சொல்லாக செல்கிறது எனவே நடை என்பது வினைச்சொல் நடை என்பது பெயரெச்சரிதமாக மாறியது உண்ணு என்பது வினைச்சொல் உண்ணல் என்பது உரிச்சொல் ஆயிற்று பின்னர் சொற்பொருள் மாற்றமும் உள்ளது சொற்பொருள் மாற்றம் என்பது பொருள் எவ்வாறு மாறுகிறது என்பது பொருள் இந்த வழக்கில் முடியும் பொருள் என்ன முடியும் என்றால் xd இருக்க வேண்டும் உண்ணுதல் உண்ணுதல் உண்ணுதல் உண்ணுதல் நடக்குதல் மூச்சு விடுதல் மூச்சு விடுதல் என பொருள் காற்று சுவாசிக்கக்கூடியது என்று நீங்கள் சொல்லலாம் எனவே நீங்கள் பேச முயற்சிக்கும் போது ஏதாவது xd முடியும் பின்னர் ஒரு சொற்பொருள் மாற்றம் உள்ளது முதல் ஒன்று x மற்றும் இரண்டாவது ஒன்று xd இருக்க முடியும் திறன் கூடுதலாக அது என்று சொற்பொருள் தகவல் மாற்றுகிறது எனவே இப்போது நீங்கள் என் கேள்வி நீங்கள் அனைத்து வினைச்சொல்லாக வடிவம் எடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா அதை பற்றி யோசி பின்னர் நீங்கள் பின்னர் இந்த கேள்வி பெற கூடும் நீங்கள் பாடமுடியும் நான் அப்படி நினைக்கவில்லை இந்த பாடல் பாட கூடியதே என்று நாம் சொல்ல முடியாது அது மிகவும் வித்தியாசமானது நீங்கள் ஜம்ப்பிள் சொல்ல முடியுமா இல்லை நான் அப்படி நினைக்கவில்லை ஆனால் நீண்ட காலத்தில் நீங்கள் உண்மையில் இந்த திறன் பின்னொட்டை பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா உள்ளூர் பேச்சாளர்கள் இந்த வழியில் தொடர்பு கொண்டால் அது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா எனவே பின்னர் பார்க்கலாம் ஆனால் சிந்திக்க சிந்திக்க வேண்டிய சரியான கேள்வி இது அடுத்த விஷயம் உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமானது வகைக்கெழு உட்சேர்க்கைல்லா வகை தவிர ஒரு சிறப்பு வகை பின்னொட்டு உண்டு வகையின் மாறுநிலை பின்னொட்டு மாற்றாது அது பொருள் மாற்றாது மாறாக வடிவம் மாற்றப்படுகிறது வடிவம் அது பயன்படுத்தப்படுகிறது வழி என்று மாற்றப்படுகிறது பொதுவாக இது மொழி மொழி முறைசாரா பயன்பாடு ஒரு பகுதியாக உள்ளது இது ஒரு பெயர்ச்சொல் போன்றது அப்பா ஒரு பெயர்ச்சொல் ஆகிறது அப்பா ஒரு பெயர்ச்சொல் ஆகிறது நாய் ஒரு பெயர்ச்சொல் நாய்டாகீ ஒரு பெயர்ச்சொல் ஆகும் பொதுவாக நீங்கள் குழந்தையின் மொழியில் அல்லது முறைசாரா பேச்சு அதை பயன்படுத்த நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறேன் இது y மோர்பீம் அல்லது ie மோர்பீம் ஆகும் அவர்கள் வகையை மாற்றுவதில்லை அல்லது குறிப்பிடத்தக்க வகையில் அர்த்தத்தை மாற்றுவதில்லை எதுவும் மாறாது அது இன்னும் மாறாமல் இருக்கிறது பொருள் இன்னும் அதே தான் அதனால்தான் இது ஒரு சிறப்பு வகை அல்லது சிறப்பு வகை பின்னொட்டு ஆகும் இதை நாம் ஒரு தனி பின்னொட்டு என்று அழைக்கிறோம் எனவே டாட் என்பது டாடி டாக் என்பது டாகீ இதேபோல் மாம் என்பது மாமி மற்றும் நீங்கள் வேறு சில உதாரணங்கள் பற்றி யோசிக்க முடியும் இப்போது விவாதம் காற்று இன்னும் சில விஷயங்களை பற்றி பேச நாம் வார்த்தைகளை உருவாக்க மற்றொரு வழி அல்லது வார்த்தை உருவாக்கம் விதிகள் என்பது பின்னணி என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக நாம் முதலில் ஒரு எளிய வார்த்தை பற்றி யோசிக்க பின்னர் நாங்கள் மிகவும் சிக்கலானவற்றுக்கு செல்கிறோம் ஆனால் பின்னணி உருவானால் நாம் அதை செய்ய மாட்டோம் நாம் அதை எதிர் நோக்கிலிருந்து அணுகுகிறோம் முதலில் நாம் சிக்கலானவைகளை அணுகுகிறோம் பின்னர் நாம் எளியவைகளுக்கு செல்லுகிறோம் நாம் அதை வாசிப்போம் வார்த்தை உருவாக்கங்கள் தலைகீழாக மற்றும் அது ஒரு எளிய வார்த்தை ஆரம்ப சிக்கலான அனுமானித்து ஒரு செயல்முறை ஆகும் இங்கு இயக்கம் எளியதிலிருந்து சிக்கலானது வரை அல்ல மாறாக இயக்கம் சிக்கலானது அதனால் தான் நாம் அதை பின்னணி என்று அழைக்கிறோம் எனவே நீங்கள் பின்னணி எனவே லேசர் ஒரு சொல் அது கதிர்வீச்சு தூண்டப்பட்ட உமிழ்வு மூலம் ஒளி பெருக்கம் ஆகும் அது எளிய வார்த்தை லேசர் ஒரு சிக்கலான வார்த்தை தொடங்கியது என்று நம்பப்படுகிறது பின்னர் நாம் அதை சிறிய செய்தார் கதிர்வீச்சை தூண்டுவதன் மூலம் ஒளிப்பெருக்கம் என்று சொல்வதற்கு பதிலாக நாம் அதை லேசர் பயன்படுத்துகிறோம் இதே போன்ற சொல் பின் உருவாக்கம் என்ற வார்த்தைக்கும் உள்ளது பின்வடிவமை என்பது ஒரு பின்வடிவ சொல்லே ஏனெனில் பின் உருவாக்கம் என்பது போல் தான் இருந்திருக்கும் அது ஒரு சிக்கலான ஒரு தொடங்கியது மற்றும் இறுதியில் நாம் ஒரு வார்த்தை தன்னை பின் உருவாக்கம் போன்ற ஒரு வார்த்தை அடைய முடியும் எனவே இங்கே பயணம் எளிய இருந்து சிக்கலான மாறாக அது சிக்கலான இருந்து எளிய மாறிவிட்டது இப்போது நாம் காண்பது அல்லது இப்போது நாம் பயன்படுத்துகிறவை ஒரு சிக்கலான வடிவத்தின் எளிய வடிவம் தொடங்க எனவே அது பின் உருவாக்கம் கருதப்படுகிறது போகிறது எனவே இது அன்றாட சூழலில் புதிய சொற்கள் உருவாக்கம் மற்றும் அர்த்தங்களை மாற்றுதல் பற்றி அல்லது நாம் பேச்சு வடிவத்தில் சொல்ல முடியும் இலக்கியத்தில் நியோலஜிசம் பற்றிய நிகழ்வுகளும் உண்டு இலக்கியத்தில் நான் நியோலஜிசம் பற்றி விரிவாக பேச போவதில்லை ஆனால் நான் சில உதாரணங்களை பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் இலக்கியத்தை நேசிக்கிறீர்கள் நீங்கள் நிறைய படிக்கிறீர்கள் என்றால் ஒரு வேளை நீங்கள் புதிய நியோலஜிசம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் வாசிக்கும் போது இது இன்னும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் இந்த வொண்டர்லாண்ட் மற்றும் ஜாபெர்வோக்கி உள்ள ஆலிஸ் இருந்து ஒரு சில வார்த்தைகள் உள்ளன புதிய சொற்களை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது இலக்கியம் உண்மையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அது ஒரு மொழியை வளப்படுத்த அல்லது ஊட்டம் ஒரு பெரிய பங்களிப்பு உள்ளது இங்கே நீங்கள் உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமான வார்த்தைகள் உருவாக்க முடியும் மற்றும் நீங்கள் இலக்கியத்தில் அதை பயன்படுத்த முடியும் அங்கு ஒரு சில உதாரணங்கள் உள்ளன இறுதியில் இது பேசப்படும் உரைபகுதியாக இருக்கலாம் எனவே இந்த முட்டாள்தனமான அனைத்து வார்த்தைகளுக்கும் புகழ்பெற்ற ஜபர்வோக்கியிலிருந்து வந்தவை என்று நாம் பார்ப்போம் அவர்கள் அதை முட்டாள் தனம் இலக்கியம் என்று அழைக்கிறார்கள் எனவே ஸ்பான்டேனீயஸ் போன்ற சொற்கள் மற்றும் நாம் இங்கே என்ன வகையான நியோலாஜிசம் பயன்படுத்தப்படுகிறது பற்றி பேச போகிறோம் எந்த நியோலாஜிசம் இது ஸ்பான்டேனீயஸ் ஆக இருக்கும் போது அது முக்கியமாக கடற்பாசி பிளஸ் தன்னிச்சையானது கடற்பாசி தேர்வு சாத்தியமான சிறிய சிலந்தி அல்லது ஈ விவரிக்க பொருட்டு இருந்தது எனவே ஸ்பாஞ்ச் மற்றும் தன்னிச்சையான துகள்களாக மாறுகிறது எந்த செயல்முறை இது போன்ற விஷயங்களை உள்ளடக்கும் என்று நீங்கள் சொல்ல முடியுமா இது முக்கியமாக கலத்தல் ஆகும் எனவே நீங்கள் இரண்டு வெவ்வேறு வார்த்தைகளை எடுத்து நீங்கள் ஒன்றாக வைத்து நீங்கள் ஒரு புதிய வார்த்தை உருவாக்குகிறீர்கள் பிறகு ஒரு சொல் ஸ்லிதி ஸ்லிதி பிளஸ் லிதே உள்ளது லிதே என்பது மெல்லிய மற்றும் நீண்ட பொருள் பொதுவாக பாம்பு என்ற கருத்தையே ஸ்லிதி வெளிப்படுத்துகிறார் எனவே ஸ்லித்ரிங் மற்றும் லிதே பின்னர் நீங்கள் ஒரு கலவையாக இருக்க முடியும் என்று ஒரு புதிய வார்த்தை உருவாக்குகிறீர்கள் அவற்றில் பெரும்பாலானவை அடிப்படையில் கலவைகள் பின்னர் ஃப்ராப்ஜோஸ் உள்ளது ஃப்ராப்ஜோஸ் அற்புதமான பிளஸ் மகிழ்ச்சி என்று ஒரு கொண்டாட்டம் விவரிக்கிறது நீங்கள் உருவாக்கும் புதிய வார்த்தை ஃப்ராப்ஜோஸ் உள்ளது ஆனால் பின்னர் நீங்கள் ஒரு புதிய ஒலி செருகப்பட்டுள்ளது என்று பார்க்க முடியும் ja ஒலி நீங்கள் ஃப்ராப்ஜோஸ் என்று சொல்லும் போது அது அற்புதமான மற்றும் மகிழ்ச்சியான கலவையாகும் ஒன்றாக நீங்கள் அதை ஃப்ராப்ஜோஸ் அழைக்க போகிறோம் r ஒலி செருகப்பட்டுள்ளது அது வார்த்தைகளில் இல்லை அற்புதமான அல்லது மகிழ்ச்சி இல்லை நீங்கள் கேலம்பிங் செய்கிறீர்கள் கலம்பிங் என்பது கேலப் பிளஸ் வெற்றிகரமான பிளஸ் i n g எனவே i n g என்பது இங்கே ஒரு ஊடுருவல் இன்பிளெக்க்ஷனல் மோர்பீம் பின்னர் கேலப் மற்றும் வெற்றி ஒன்றாக சேர்ந்து கேலம்பாக மாறுகிறது எனவே கேலம்பிங் இங்கே அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது பயன்பாடு இங்கே கொடுக்க பட்டுள்ளதை போலவே நைட் தனது குதிரையின் மீது திரும்பி செல்கிறான் அதனால் தான் நைட் வெற்றிகரமாக தனது குதிரையின் மீது திரும்பி வருகிறான் என்று நீங்கள் கூறலாம் எனவே கேலப் மற்றும் வெற்றியின் கலவையானது உண்மையில் பெருமளவில் ஏற்படக்கூடும் துல்கே துல்கே ஒரு இருண்ட அடர்ந்த காடு ஒரு வேளை அது ஆங்கிலோ கார்னிஷ் டல்கர் என்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது இது இருண்டது இது ஒரு கடன் மற்றும் கார்னிஷ் வார்த்தையின் டெவோல்கோ அடர்த்தியான மற்றும் தடித்த பொருள் இவை இலக்கிய சொற்கள் இவை பெரும்பாலும் அபத்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் தகியே தேவ தகியே தேவ மற்றொரு இந்திய முன்னோக்கு வார்த்தை தகியே தேவா பெங்காலி நெட்டிசன்களால் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது தகியே குறிச்சொல் தொடர்பான தேவா ஒரு ஒளி வினைச்சொல் ஒளி வினைச்சொல் அதாவது கொடுக்க ஆனால் இங்கு தேவா என்பது பரிபூரண அம்சமாக பயன்படுத்தப்படுகிறது எனவே தகியே தேவ நான் யாரோ குறிச்சொல்லிட பட்ட பொருள் மற்றும் இங்கே நீங்கள் குறியீடு கலவை மற்றும் குறியீடு சுவிட்ச் உள்ளது பார்க்க எனவே நீங்கள் தகியே என்று போது வார்த்தை முதல் பகுதியாக ஆங்கிலம் பின்னர் தகி பிறகு மீதமுள்ள வார்த்தை வங்க மொழியில் இருக்க போகிறது பின்னர் தேவ நிச்சயமாக வங்காள வார்த்தை எனவே இங்கே குறியீடு கலவை மற்றும் குறியீடு மாறும் வார்த்தைகள் நிறைய பின்னர் புதிய தலைமுறை வங்காள பேச்சாளர்கள் இந்த வார்த்தையை உருவாக்கினார் எனவே இந்த சந்தர்ப்பங்களில் சில மிகவும் சுவாரஸ்யமான உள்ளன நீங்கள் உண்மையில் உங்கள் சொந்த தாய்மொழி கண்ணோட்டத்தில் அதை பற்றி யோசிக்க முடியும் நீங்கள் உங்கள் சொந்த மொழியில் அதை பயன்படுத்த போகிறோம் எப்படி நியோலாஜிசம் ஆங்கிலத்திற்கு மட்டும் அல்ல மாறாக அது மற்ற மொழிகளுக்கும் அதன் வீச்சை விரிவாக்க முடியும் எனவே நீங்கள் புதிய மொழி செயல்முறை புரிந்து கொள்ள முயற்சி போது நீங்கள் உங்கள் முதல் மொழி சேர்க்க மற்றும் உங்கள் மொழியில் காணப்படும் எந்த போன்ற வார்த்தைகள் உள்ளன என்றால் கண்டுபிடிக்க முயற்சி இது முன் பயன்படுத்தப்படவில்லை பின்னர் எந்த செயல்முறையில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதை கண்டறிய முயற்சிக்கவும் இந்த அனைத்து கலவை கிளிப்பிங் பின்னர் நாம் பற்றி பேசி என்று உங்கள் முதல் மொழியை பொறுத்தவரை நீங்கள் இதை போன்ற ஏதாவது இருந்தால் மட்டும் சரிபார்க்கவும் அதன் அர்த்தம் கடுமையாக மாறியிருந்தால் எந்த வார்த்தையும் இருக்கிறதா என்று சோதிக்கலாம் அது குறுகிவிட்டது அது விரிவுபடுத்தப்பட்டது ஒரு சொற்பொருள் சறுக்கல் நடக்கிறது எனவே இப்போது நீங்கள் நியோலாஜிசம் என்ன என்பது புரிந்து கொள்ளவும் மற்றும் நியோலாஜிசம் செயல்முறைகள் என்ன நீங்கள் மோர்பாலஜிகல் டைபாலஜி புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மொழி எப்படி ஒரு குறிப்பிட்ட வகைக்கு அது பயன்படுத்தும் மோர்பீம்கள் அடிப்படையில் சொந்தமானது டைபாலஜி பற்றி நாம் பேசும் போது நாம் நிச்சயமாக மோர்பீம்கள் வகைகள் என்ன மற்றும் அவை எப்படி பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் எப்படி மோர்பீம் எந்த வகை சொந்தமானது என்பதை தீர்மானிக்க வேண்டும் நான் தண்டு மற்றும் இணைப்பு தொடர்பான ஒரு பிட் பற்றி பேசுவேன் ஏனென்றால் இங்கு தான் நான் மோர்பாலஜிகல் டைபாலஜியை எடுக்க போகிறேன் கூடுதல் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இது மோர்பாலஜி ஒரு புதிய சொல் சில அடிப்படை லிங்குஸ்டிக்ஸ் பாடநெறிகளை பெற்றவர்கள் நீங்கள் இந்தச் சொல்லை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் இந்த ஒழுக்கத்தில் புதிதாக இருப்பவர்கள் மற்றும் ஒழுக்க குறிப்பிட்ட வாசகங்கள் பற்றி உங்களுக்குத் தெரியாது கூடுதல் என்பது ஒரு தண்டு மற்றொன்றுக்கு மாற்றாக அமைகிறது இதன் விளைவாக ஒரு அலோமார்ப் அல்லது மார்பிமில் மற்ற அலோமார்புடன் ஒலியியல் ஒற்றுமை இல்லை வரையறை ஒரு சிறிய கனமாக இருக்கிறது ஆனால் இப்போது அது எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்ப்போம் நாம் என்ன புரிந்து முன் நான் சுருக்கமாக ஒரு தண்டு அடையாளம் எப்படி விவாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தண்டு என்பது ஒரு மோர்பீம் ஆகும் இது மற்றொரு கட்டுப்பட்ட ஒரு மோர்பீம் ஆகும் இறுதியாக்கம் போன்ற ஒரு வார்த்தையை நான் யோசித்து வருகிறேன் என்று சொல்லலாம் எனவே இறுதியாக்கம் போன்ற ஒரு வார்த்தையைக்காண்போம் தண்டு என்றால் என்ன என்று இங்கே பார்க்கலாம் இப்போது எத்தனை மோர்ப்பிகள் உள்ளன என்று தெரிந்து கொள்வோம் இறுதி என்பது ஒரு மோர்பீம் iz என்பது மற்றொரு மோர்பீம் மற்றும் i n g என்பது மற்றொரு மோர்பீம் எனவே இது ஒரு இலவச மோர்பீம் iz ஒரு கட்டுண்ட மோர்பீம் மற்றும் i n g மேலும் பிணைக்கப்பட்ட மோர்பீம் உள்ளது எனவே இங்கே இறுதி மற்றும் இறுதி செய்ய தண்டு ஆகும் எனவே தண்டு ஒன்று இறுதியானது இந்த மோர்பீமின் தண்டு ஆகும் இப்போது தண்டு இரண்டு என்ன தண்டு இரண்டு இறுதி இறுதியானது தண்டு மற்றும் i n g என்பது அதனுடன் தொடர்புடைய ஒரு மோர்பீம் ஆகும் எனவே நாம் எப்படி கூடுதல் வேலை புரிந்து கொள்ள முயற்சி போது நீங்கள் முதல் தண்டு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தண்டு ஒன்று வேர் சொல் ஆனால் தண்டு இரண்டு வேர் வார்த்தை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது நாம் ஒரு தர்க்கரீதியான உறவை வரைகிறோம் என்றால் சில தண்டுகளை போன்ற இலவச மோர்ஃபிம்கள் கூட வேர்ச்சொற்களாக இருக்கலாம் எல்லா தண்டுகளும் அல்ல ஏதாவது ஒரு தண்டு கருதப்படுகிறது என்றால் அது ஒரு ரூட் வார்த்தை இருக்க முடியும் என்று அவசியமில்லை உண்மையில் அல்ல தண்டுகள் வேர் சொற்களாக கருதக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன எனவே இறுதிமற்றும் இறுதி தண்டு ஒன்று இறுதியானது அது ஒட்டுதல் தண்டு இரண்டு இறுதியானது அது ஒட்டுதல் i n g ஐ பிடித்து கொள்ளும் இப்போது தண்டுகள் எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்ப்போம் நீ நடந்து செல் நடந்து போ போ போ நடந்தும் நடந்தபோது தண்டு என்ன தண்டு நடை ஆனால் அது ஒரு போனோலாஜிகல் ஒற்றுமை உள்ளது எனினும் go wnt வழக்கில் முற்றிலும் எந்த போனோலாஜிகல் ஒற்றுமை உள்ளது செல் ஒரு g போனீம் மற்றும் பின்னர் au போனீம் உள்ளது சென்றிருந்தால் எந்த g ஒலி அல்லது எந்த au ஒலி இல்லை இவை போனோலாஜிகல் மிகவும் வேறுபட்டவை அதனால் தான் நாம் இதை ஒரு தண்டுப்பித்தாகக் கருதலாம் தண்டு ஒரு கூடுதல் நிலை கடந்து விட்டது நல்ல நல்ல மற்றும் சிறந்த வழக்கு இங்கு நல்லவை சிறந்தால் பொருள் பெரியது என மாறாமல் இருக்கும் எனவே இது முக்கியமாக ஒப்பீட்டு ஆகும் ஆனால் எந்த போனோலாஜிகல் ஒற்றுமையும் இல்லை ஆகவே தண்டு சிறப்பாக இருப்பதால் ஒரு சப்ளிஷன் வழியாக சென்றுவிட்டது மேலும் சிறந்த ஒரு தண்டு போன்றது நல்லது இது ஒரு அலோமார்பில் விளைகிறது எனவே ed என்பது இங்கே அலோமார்ப் வேலை வேலை கோ கோ இட் மார்பிம் என்பது அலோமார்ப் ஆனால் இங்கே நீங்கள் உண்மையில் எந்தவிதமான ஒலியியல் ஒற்றுமையையும் காணவில்லை மேலும் இணைப்புப்பொருத்தல் வழக்கில் கூட இதே போன்ற ஏதாவது நடக்கும் பூனை பூனை மாடு எருது எனவே en மற்றும் கள் என்று நீங்கள் சொல்லும் போது இவை தான் அலோமார்ப்ஸ் ஆனால் முதல் ஒரு உச்சரிப்பு ஒரு ஒற்றுமை உள்ளது ஆனால் இரண்டாவது ஒரு ஒற்றுமை இல்லை எனவே அதன் கள் ஒலி மற்றும் n ஒலி மிகவும் வித்தியாசமாக உள்ளது பொதுவாக பன்மை குறிக்கும் விஷயத்தில் அது s அல்லது es அல்லது iz ஆக மாறுகிறது ஆனால் எருதுகளின் விஷயத்தில் எந்தவொரு ஒலியியல் ஒற்றுமையும் இல்லை முன்னாள் மாணவர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இதே நிலை தான் பன்மை மார்க்கரில் பணிபுரியும் முன்னாள் மாணவர்கள் i தயாரிப்பாளர் அது ஒரு துணை செயல்முறை மூலம் சென்றுவிட்டது எனவே இரண்டு வெவ்வேறு வகையான சப்ளிஷன்கள் உள்ளன ஒன்று நமக்கு தண்டு சப்ளிஷன் உள்ளது அல்லது எங்களுக்கு இணைப்பு சப்ளிஷன் உள்ளது அவை ஒருவருக்கொருவர் அலோமார்ப்ஸ் அல்லது படிவங்கள் வேறுபட்டிருக்கும் மார்பிம்கள் போன்றவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அவை ஒரே விஷயத்தை குறிக்கின்றன ஆனால் நீங்கள் எந்தவிதமான ஒலியியல் ஒற்றுமையையும் காணவில்லை இது ஒரு கூடுதல் செயல்முறை மூலம் சென்றுவிட்டது என்று நீங்கள் கூறலாம் நான் இங்கே அதை நிறுத்த வேண்டும் நான் விளக்கியது எல்லாம் மோர்பாலஜிகல் அடிப்படைகள் பற்றி நான் அடுத்த அமர்வில் மோர்பாலஜிகல் டைபாலஜி நகரும் போது நீங்கள் ஒரு நல்ல முறையில் கருத்துக்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் உறுதியாக இருக்கிறேன்